சாலிட்வொர்க்ஸ் தொடர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் NPTEL வகுப்புகளுக்கு வருக முந்தைய வகுப்புகளில் கையேடு வரைதல் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் அதன் பிறகு மேற்பரப்பு மாடலிங் பற்றிஅறிமுகப்படுத்தியுள்ளோம் பின்னர் சாலிட்வொர்க்ஸ் மென்பொருளைப் பற்றி அறிய முயற்சித்தோம் சாலிட்வொர்க்ஸ் மென்பொருளில் குறிப்பாக கடந்த வகுப்பில் 2 டி ஓவியங்களை கற்றுக்கொள்ள முயற்சித்தோம் அவற்றை எவ்வாறு வரையலாம் இன்றைய வகுப்பில் 2 டி ஓவியங்களைப் பற்றி மேலும் அறிந்துகொள்வோம் பின்னர் 3D ஓவியங்களை உருவாக்க முன்னேறுவோம் அதன் பிறகு பிரிவுகளை எவ்வாறு பார்ப்பது என்பது பற்றி அறிந்து கொள்வோம் நமது அமர்வைத் தொடங்குவோம் சாலிட்வொர்க் ஐகானை இருமுறை கிளிக் செய்த பிறகு இந்த வகையான திரை இருக்கும் பின்னர் நாம் கற்றுக்கொள்வது முதலில் ஒரு புதிய வரைபடத்தைத் திறப்பது அதில் நாம் பகுதி பற்றி கற்றுக் கொள்கிறோம் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க பின்னர் இந்தப் பக்கம் திறக்கும் இப்போது எந்த ஓவியத்தையும் நாம் முன் தளத்தில் தொடங்குவதாக வரைய விரும்புகிறோம் முன் தளம் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு குறிப்பிட்ட விருப்பம் இல்லை ஆனால் இது இன்றைய வகுப்பிற்கு நாம் பின்பற்றும் வழக்கம் இப்போது வில்கள் மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் இப்போது நான் ஒரு பலகோணத்தை உருவாக்க விரும்பினால் இங்கே 1 2 3 4 5 6 பக்கங்களைக் கொண்ட பலகோணம் உள்ளன இப்போது 6 க்கு பதிலாக நான் 4 ஐ விரும்பினால் அது சதுரமாக 4 பக்கங்களைக் கொண்ட பலகோணத்தை உருவாக்குகிறது இது எல்லா நேரத்திலும் ஒரு வட்டத்தை உருவாக்கி அதைச் சுற்றிலும் பலகோணம் கட்டப்படும் உதாரணமாக நான் 8 எண்ணை அங்கு வைத்து எண்கோணத்தை உருவாக்கப் போகிறேன் என்றால் அந்த அளவிலான எண்கோணத்தை உருவாக்குவோம் ஐப் பார்க்கவும் ஐப் பார்க்கவும் இப்போது இங்கே சில கோணங்கள் உள்ளன நான் எப்போதும் இதை 90 டிகிரிக்கு செய்ய முடியும் இதுவும் 90 டிகிரி எல்லாவற்றையும் சீரமைக்கும் வகையில் அது சுழற்றப்படும் இதுதான் எந்தவொரு பலகோணத்தையும் நாம் உருவாக்கும் வழி இப்போது நான் பல பலகோணங்களை உருவாக்க விரும்பினால் நான் செய்ய வேண்டியது ஒரு புள்ளியைத் தேர்ந்தெடுத்து என் சுட்டியை வேறு இடத்திற்கு நகர்த்தி தப்பிக்க பொத்தானை அழுத்தவும் பின்னர் நாம் மற்றொரு பலகோணத்தை முடித்துவிட்டோம் இப்போது ஒரு ஸ்பைலைன் கட்டமைப்போம் எனவே ஸ்ப்லைனைப் பொறுத்தவரை நீங்கள் அதற்கான பொத்தானைத் தேர்வுசெய்கிறீர்கள் அடுத்த புள்ளியில் இருந்து அடுத்த புள்ளி அதிலுருந்து அடுத்த புள்ளியை அங்கிருந்து அங்கிருந்து என்று பலவற்றைத் தேர்வுசெய்க மென்மையான வில்களை இணைப்பதில் ஒருவர் ஆர்வமாக இருந்தால் ஸ்ப்லைன் இடைக்கணிப்பு அல்லது ஸ்ப்லைன் வில்கள் எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது வேறுபட்ட வகையான ஸ்ப்லைன்களையும் கொண்டுள்ளது ஸ்டைல் ஸ்ப்லைன் மற்றும் சமன்பாடால் இயக்கப்படும் வில் அங்கு நீங்கள் சமன்பாடுகளையும் குறிப்பிடலாம் பின்னர் ஸ்கெட்ச் ஃபில்லட் ஸ்கெட்ச் சேம்பர் பற்றி அறியலாம் மென்மையான மேற்பரப்புகளை உருவாக்க விரும்பும்போது இவைதான் பயன்படுத்தபடும் எடுத்துக்காட்டாக ஸ்கெட்ச் ஃபில்லட்டைப் பயன்படுத்துவோம் இந்த பக்கத்தில் ஒரு கூர்மையான மூலை உள்ளது அதன் முதல் வரியை இங்கேயும் இரண்டாவது வரியை இங்கேயும் தேர்வு செய்கிறேன் இப்போது நீங்கள் மஞ்சள் நிறம் போன்ற ஒன்றைக் காண்கிறீர்கள் அங்கு ஆரம் 10 மிமீ அலகில் ஃபில்லட்டைக் காட்டுகிறது அதற்கு பதிலாக நான் 20 மிமீ குறிப்பிடப் போகிறேன் என்றால் அது 20 மிமீ ஆரம் காட்டுகிறது அதற்கு பதிலாக நான் 5மிமீ என அளிக்க அது ஒரு மென்மையான மேற்பரப்பை உருவாக்கும் அது முடிந்ததும் நீங்கள் சரி பொத்தானைக் கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் நாம் அந்த பகுதியை பெரிதாக்கி பார்தால் அதில் கூர்மையான மூலையாக எதும் இருக்காது இது 5 ஆரமாக பரிமாணத்தைக் காட்டுகிறது இதேபோல் சாம்ஃபர் பொத்தானைப் பயன்படுத்துவோம் இங்கே சேம்பர் உள்ளது எனவே இதையும் இதையும் தேர்ந்தெடுப்போம் இந்த கூர்மையான முனைகள் இப்பொழுது வெட்டபட்டு இருக்கிறது சாம்ஃபெரில் இருந்து வெட்ட பட்ட இடம் 10மிமீ இதுதான் நாம் சாம்ஃபெரிங் மற்றும் ஃபில்லெட்டைப் பயன்படுத்தும் முறை கடந்த வகுப்பில் பவர் டிரிம் பற்றி அறிந்து கொண்டோம் நான் பவர் டிரிம் பயன்படுத்த விரும்பினால் நான் அதை செய்தால் அந்த இரண்டு தரவு புள்ளிகளுக்கிடையேயான அந்த பொருளை அது நீக்குகிறது உதாரனமாக இங்கே முதல் தரவு புள்ளி இரண்டாவது தரவு புள்ளி வளைந்திருக்கும் எனவே நான் பவர் டிரிம் பயன்படுத்தினால் அது அந்த பொருளை நீக்குகிறது ஆனால் இங்கே ஸ்பைலைன் ஒரு தொடர்ச்சியான வில் என்றாலும் அது எங்கிருந்து எங்கு கட்டப் போகிறோம் என்பதைப் போன்ற புள்ளிகளைக் காட்டுகிறது ஆனால் நீங்கள் இந்த பவர் டிரிம் பயன்படுத்தும் போது அது முழு பொருளையும் நீக்குகிறது அந்த புள்ளிகளுக்கு இடையில் உங்களிடம் உள்ள முழு பொருள் எதுவாக இருந்தாலும் அகற்றப்படும் அதேபோல் ஒரு நீள்வட்டம் வரைய விரும்பினால் முதல் தரவு பிள்ளி மற்றும் இரண்டாவது தரவு புள்ளி எடுக்கவும் பின்னர் சுட்டியை நகர்த்த அது நீள்வட்டத்தைக் உருவாக்கும் பின்னர் நீங்கள் முக்கிய அச்சு சிறிய அச்சு இந்த வகையான விஷயங்களை சரிசெய்ய விரும்புகிறீர்கள் அத்ற்க்கு நாம் எப்போதும் ஒரு வரியைப் பயன்படுத்தலாம் அந்த வரி பரிமாணத்தின் அடிப்படையில் நாம் எப்போதும் இந்த நீள்வட்டத்தை சுருக்கலாம் அல்லது நீள்வட்டத்தை பெரிதாக்கலாம் இப்போது ஆஃப்செட் வடிவியல் என்று ஒன்று உள்ளது முந்தைய வகுப்புகளில் நாம் கட்டமைக்கும் மேற்பரப்புகளில் ஆஃப்செட் வகையான மேற்பரப்புகளும் தேவைப்படலாம் என்பதைக் கண்டோம் அந்த நோக்கத்திற்காக இந்த ஆஃப்செட் விருப்பத்தைப் பயன்படுத்துகிறோம் அதைப் பயன்படுத்த இந்த வடிவத்தின் ஒரு பொருளைப் போன்ற ஒன்றை எண்கோணமாகக் கட்டுவோம் இப்போது இதற்காக ஆஃப்செட்டை உருவாக்க விரும்புகிறேன் எனவே நான் செய்ய வேண்டியது முதலில் அந்த புள்ளியைத் தேர்ந்தெடுத்து பின் அந்த பொருளைத் தேர்ந்தெடுத்து அதன்பின் 10 மிமீ அல்லது 20 மிமீ உடன் ஆஃப்செட்டைப் பயன்படுத்துங்கள் அதைக் கிளிக் செய்தவுடன் சரி என்பதைக் கிளிக் செய்யலாம் அந்த பொருளுக்கு வெளியே அது அந்த ஆஃப்செட்டை உருவாக்கப் போகிறது அதை உள்ளாக மாற்ற விரும்புகிறோம் நாம் செய்ய வேண்டியது ஆஃப்செட்டை இப்போது தலைகீழாக மாற்றுவதாகும் உள்ளே நாம் அதை கட்ட முடியும் எப்போதும் வெவ்வேறு விருப்பங்கள் இருக்கும் இந்த விருப்பங்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதன் அடிப்படையில் நாம் உள் வெளிப்புற வகையான பொருட்களை உருவாக்க கூடிய நிலையில் இருப்போம் இந்த லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் என்று நாம் அழைக்கும் இன்னும் ஒரு சக்திவாய்ந்த விஷயம் இருக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு வரிசையில் அல்லது நெடுவரிசையில் பல பொருட்களை பெருக்க அல்லது உருவாக்க விரும்புகிறேன் வட்டத்திற்குப் பிறகு வட்டத்திற்குப் பிறகு ஒரு வட்டம் போன்ற ஒன்றை நான் உருவாக்க விரும்புகிறேன் அதற்காக இந்த லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்னைப் பயன்படுத்துகிறோம் அதைப் பயன்படுத்துவோம் ஏதோ ஒரு வட்டம் மற்றும் இந்த பொருளை நாம் மீண்டும் செய்ய விரும்புகிறோம் அந்த நோக்கத்திற்காக இந்த லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்னைக் கிளிக் செய்து நாம் பயன்படுத்துகிறோம் அது எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறது எனவே ஒருவேளை 20 மிமீ என்று சொல்லலாம் அதுதான் விஷயம் 60 மி நாம் குறிப்பிட விரும்புகிறோம் X திசையில் நான்கு எண்ணிக்கையில் இருக்க விரும்புகிறோம் பின்னர் நீங்கள் 1 2 3 4 எனக் காணலாம் இதேபோல் நாம் இரண்டு வரிசைகள் முதல் வரிசை மற்றும் இரண்டாவது வரிசை ஆகியவற்றைக் கொண்டிருக்க விரும்புகிறோம் Y அச்சில் அந்த நோக்கத்திற்காக 40மிமீ அல்லது ஒருவேளை மைனஸ் 40 மிமீ தூர இடைவெளியுடன் இரண்டு வரிசைகளைப் பயன்படுத்தலாம் நாம் இதை கட்டமைக்கும்போது இந்த பொருள் மீண்டும் மீண்டுமாக உருவாகுகிறது இங்கே அது எதிர்மறை எண்ணை எடுக்கவில்லை எப்போதும் 0 முதல் சாலிட்வொர்க்ஸ் அனுமதிக்கும் அதிகபட்ச அளவாக இருக்கலாம் ஒரு செவ்வக கட்டமாக அல்லது புள்ளிகளின் எண்ணிக்கை கொண்டு உருவாக்கும் வழி இதுவாகும் இப்போது ஒரு வட்ட வடிவ பேட்டர்னைப் பார்ப்போம் இந்த எல்லா புள்ளிகளையும் அழிக்க விரும்புகிறேன் அதற்க்கு முதலில் இடது பொத்தானைப் பயன்படுத்துகிறேன் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்த பின்னர் பொத்தானை விட்டு விடுங்கள் பின்னர் அது முன்னிலைப்படுத்தப்படும் பின்னர் நீக்கு பொத்தானை அழுத்தவும் அனைத்திற்க்கும் ஆம் என்பதை அழுத்தவும் இப்போது ஒரு எண்கோணம் போன்ற ஒரு வடிவத்தை நான் இங்கு உருவாக்க விரும்புகிறேன் இதை நான் வட்ட வடிவ பேட்டர்னை மீண்டும் செய்ய விரும்புகிறேன் இப்போது நான் குறிப்பிட்ட சுற்றளவைச் சுற்றியுள்ள வட்ட வடிவத்தைக் கிளிக் செய்யும் போது இந்த எண்கோணங்கள் அனைத்தும் நம் விருப்பதிற்க்கு எற்ப 4 அல்லது 8 எண்கோணங்களைக் கொண்டிருக்கும் நான் குறிப்பிடப் போகும் எண்ணின் அடிப்படையில் அந்த மேற்பரப்பைத் தொட வேண்டுமா அல்லது அந்த மேற்பரப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டுமா என்பதை நான் எப்போதும் குறிப்பிட முடியும் நான் 360 டிகிரி முழுமையானதா அல்லது 270 டிகிரி மட்டுமே கொன்டிருக்க விரும்புகிறேனா என்பதையும் குறிப்பிடலாம் நான் கடிகார திசையில் 270 டிகிரியைக் கிளிக் செய்யும் போது அது 270 டிகிரி வரை மட்டுமே காட்டும் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இதுதான் வடிவங்களை நாம் வட்டமாக பேட்டர்ன் செய்யும் முறை நகர்த்து விருப்பம் போன்ற பல விஷயங்களும் உள்ளன அதைப் பார்ப்போம் உதாரணமாக எனக்கு இங்கே ஒரு வட்டம் உள்ளது எனக்கு இங்கே மற்றொரு நீள்வட்டம் உள்ளது இதை நகர்த்த விரும்புகிறேன் அதை இழுத்து இங்கே வைக்க விரும்புகிறேன் உங்கள் GUI பொருட்களை எங்கே நகர்த்த அனுமதிக்கிறது என்று எனக்குத் தெரிந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் அந்த பொருளைத் தேர்ந்தெடுத்து நகர்த்து விருப்பங்களுக்குச் சென்று மீண்டும் அந்த பொருளைக் கிளிக் செய்து உங்களுக்கு தேவையான இருப்பிடத்திற்கு இழுத்து விடுங்கள் இது ஒரு தனிப்பட்ட பொருளிற்க்கு செய்கிறது இரண்டு மூன்று தனிப்பட்ட பொருள்களில் அவை ஒன்றாகத் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் அந்த சிறப்பம்சமாக உள்ள ஒரு பகுதி மட்டுமே ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு நகர்த்தப்படும் இதேபோல் உங்கள் வரைபடத்தில் சில உரையை எழுத விரும்புகிறீர்கள் என்றால் நாம் எப்போதுமே இது போன்ற ஒன்றை எழுதலாம் எனவே இது ஒரு கணினி போன்ற ஒரு அளவைக் காட்டியது பரிமாணங்களின் அடிப்படையில் நாம் எவ்வளவு பெரியதாக இருக்கப் போகிறது என்பதை அடிப்படையாகக் கொண்டு இந்த கணினியை பின்னர் பார்ப்போம் நீங்கள் தட்டச்சு செய்யும் போது அது எண்களைக் காட்டுகிறது அதன் அடிப்படையில் நீங்கள் அதை எழுதலாம் உள்ளே மேலும் பல விருப்பங்கள் உள்ளன அங்கு நீங்கள் அந்த உரையை வெவ்வேறு வகையான பாணிகளுக்கு மாற்றலாம் இப்போது 3D பொருள்களை எவ்வாறு உருவாக்குவது கட்டமைக்கப்பட்ட பொருட்களை நிரப்புவது போன்ற வெளிப்புற கட்டளைகளை எவ்வாறு பயன்படுத்துவது பொருட்களின் ஒரு பகுதியை எவ்வாறு அகற்றுவது மற்றும் முன் பார்வை மேல் பார்வை அந்த பொருளின் பக்கக் காட்சி வெட்டு காட்சி மற்றும் வெவ்வேறு காட்சிகளை எவ்வாறு காட்சிப்படுத்துவது என்பது பற்றி அறிந்து கொள்வோம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் புதிதாக கற்றுகொள்பவர்கள் மேல்க்காட்சி பக்கக் காட்சி முன் பார்வை ஆகியவற்றைக் கட்டியெழுப்ப ஆர்வமாக இருந்தால் அவர்கள் அதை செய்யக்கூடிய எளிதான வழி நேரடியாக முன் பார்வைக்குச் செல்வதுதான் ஐப் பார்க்கவும் மேலும் எடுத்துக்காட்டாக 2 பரிமாணத்தில் முன் பார்வை மேல் பார்வை மற்றும் பக்ககாட்சி போன்றவற்றை உருவாக்க விரும்பினால் அதில் நான் மேல் பார்வை பக்கக் காட்சி எப்போதும் நகர்த்துவதன் மூலம் செய்ய முடியும் அது அந்த பரிமாணத்துடன் செங்குத்தாக ஒத்துப்போகிறது நான் அங்கிருந்து நகர்த்த முடியும் இங்கிருந்து நான் கட்டமைக்க முடியும் இங்கிருந்து நமக்கு ஒரு கோடு வந்து போகும் ஆகவே முதல் கால் பகுதி பிம்பமாக இடது பக்க பார்வை வரைய விரும்பினால் அது எப்படி இருக்கிறது மற்றும் போன்ற பலவற்றைப் பார்க்க விரும்புகிறேன் எனவே நான் மேல் தளம் வலது தளம் மற்றும் முன் தளம் மீது செல்ல வேண்டியதில்லை 2D ஓவியங்களை உருவாக்க நீங்கள் முயற்சி செய்ய விரும்பினால் ஒரு தளம் போதுமானது 3D பொருளை கட்டமைக்க ஒரு தானியங்கி நடைமுறை உள்ளது முதலில் ஒரு 3D பொருளை எவ்வாறு உருவாக்குவது என்பதைக் கற்றுக்கொள்வோம் இப்போது ஒரு முன் தளத்துடன் தொடங்குவோம் முன் தளத்துக்கு செங்குத்தாக நேரான ஸ்லாடைத் தேர்வுசெய்யலாம் இது 2D விஷயம் நான் செய்ய விரும்புவது மற்ற திசையில் ஒத்த பொருளை அடுக்கடுக்காகச் சேர்ப்பது அதாவது அந்த கணினி மானிட்டருக்கு செங்குத்தாக கணினிக்கு செங்குத்தாக பல அடுக்குகளை நிரப்ப விரும்புகிறேன் இதனால் ஒரு தடிமனான இணைப்பை நான் காண விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் எப்போதும் முதலில் செய்ய வேண்டிய முதல் பகுதி 2D ஆகும் 3D ஒன்றை உருவாக்க அந்த 2D ஐ பல அடுக்குகளால் மீண்டும் செய்ய விரும்புகிறோம் முதலில் அந்த முழு பொருளைத் தேர்ந்தெடுங்கள் அந்த இடது பொத்தானில் உங்கள் விரலை வைத்திருக்க வேண்டும் பின்னர் முழு விஷயத்தையும் தேர்ந்தெடுத்த பின்னர் அதை விட்டு வெளியேறவும் இப்போது ஸ்கெட்சிற்கு அடுத்து அம்சங்கள் பொத்தான் போன்ற ஒன்று உள்ளது இது நாம் இருக்கும் ஸ்கெட்ச் பயன்முறை அங்கிருந்து அம்சங்களுக்குச் சென்று அம்சங்கள் என்பதைக் கிளிக் செய்க பின்னர் அது எக்ஸ்ட்ரூடு பாஸ் பேஸ் ரிவால்வ்டு பேஸ் மற்றும் பல விஷயங்களைக் காட்டுகிறது எக்ஸ்ட்ரூடு ஒரு உற்பத்தி இயந்திர தொழில்நுட்பம் எக்ஸ்ட்ரூடு என்றால் நீங்கள் அந்த திசையில் அதிகமான பொருட்களை நிரப்பப் போகிறீர்கள் எனவே அந்த எக்ஸ்ட்ரூட் பாஸைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் அது உங்களுக்கு 3 பரிமாண பொருளைக் காட்டுகிறது அதே 2 பரிமாண உள்ளமைவுடைய இணைப்பு போன்றதை காண்பிக்கும் இப்போது இங்கே நீங்கள் திசை உணர்வு எக்ஸ்ட்ரூட் திசை போன்ற ஒன்றிருக்கிறது நீங்கள் அந்த திசைக்கு செங்குத்தாக செல்ல விரும்புகிறீர்களா அல்லது அந்த தளத்திலிருந்து விலகிச் செல்ல விரும்புகிறீர்களா என்ற விருப்பத்தை காட்டும் மேலும் குறிப்பு தளத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் செல்ல விரும்புகிறீர்கள் என்பது உள்ளது குறிப்பு தளங்களை உருவாக்குவது பற்றி நாம் அதிகம் கற்றுக் கொள்ளும்போது அதைப் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் ஆனால் 2 டி ஸ்கெட்சிலிருந்து தளம் எதுவாக இருந்தாலும் 10 மிமீ ஆழம் உள்ள முன் தளத்தை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் இந்த பொருளை நிரப்புவதன் மூலம் நாம் உயரத்தை முடிவு செய்ய விரும்புகிறோம் பின்னர் இந்த சரி பொத்தானைக் கிளிக் செய்க பின்னர் அது ஒரு 3D பொருளை உருவாக்குகிறது இப்போது இந்த 3D பொருளை வெவ்வேறு வழிகளில் காட்சிப்படுத்த விரும்புகிறீர்கள் அந்த நோக்கத்திற்காக உங்கள் சுட்டியில் உருளும் பொத்தானைக் கிளிக் செய்து பின் சுட்டியைக் கிளிக் செய்து வெவ்வேறு திசைகளில் நகர்த்தவும் எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் அந்த உருள் பொத்தானைக் கிளிக் செய்து உங்கள் சுட்டியை அங்கும் இங்கும் நகர்த்தினால் உங்களுக்கு 3 பரிமாண முறையீடு கிடைக்கும் இப்போது இந்த முழு 3D பொருளையும் ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளில் ஒன்றாகக் காண விரும்புகிறேன் அதாவது இந்த திசையில் இந்த z திசையில் நான் காட்சிப்படுத்த விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக காட்சி நோக்குநிலை போன்ற ஒன்று இருப்பதைக் காண மேலே ஒரு பொத்தான் உள்ளது உங்கள் பெரிதாக்கு பொத்தான்கள் உருப்பெருக்கி லென்ஸ் வெட்டு மற்றும் பிற விஷயங்களுக்கு அடுத்து காட்சி நோக்குநிலை போன்றவை உள்ளன அதைக் கிளிக் செய்க வேறுபட்ட பார்வைகள் இங்கு உள்ளன எதையும் கிளிக் செய்யாதீர்கள் ஆனால் உங்கள் சுட்டியை அதை நோக்கி நகர்த்தவும் அந்த நீல மேற்பரப்பின் திசையில் இது ஒரு வகையான காட்சியை உங்களுக்குக் தருகிறது க்யூபாய்டு போன்ற ஒரு தொகுதி இங்கே உள்ளது அந்த நீல மேற்பரப்பின் திசையில் இது ஒரு வகையான காட்சியை உங்களுக்குக் கூறுகிறது நீல நிறமாக சிறப்பம்சமாக இருக்கும் பகுதியை நீங்கள் கிளிக் செய்தால் அதைப் பார்க்கப் போகிறீர்கள் அதே க்யூபாய்டுக்கு அதே விஷயம் இடது புறத்தில் நீல மேற்பரப்பு உள்ளது எனவே நீங்கள் கிளிக் செய்யப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்தக் காட்சியைப் பார்க்கப் போகிறீர்கள் இதேபோல் வலது பக்கக் காட்சியும் பார்கலாம் கீழ்வழிப்பார்வையில் இருந்து நீங்கள் ஏதாவது பார்க்கப் போகிறீர்கள் மேல் பார்வை நீங்கள் ஏதாவது பார்க்கப் போகிறீர்கள் முதலில் இந்த நடுவில் முன் காட்சியைக் கிளிக் செய்க எனவே உங்கள் 3D பொருள் அந்த திசையில் சாய்கிறது இதன் மூலம் இந்த காட்சியை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் இப்போது நான் அதை விரும்பவில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட பார்வையில் ஒன்றைக் காண விரும்புகிறேன் இப்போது நோக்குநிலையைப் பார்க்கவும் எனவே இந்த முழு பொருளும் அந்த வலதுபுற திசையில் சுழன்றது அந்த முகம் காண்பிக்கப்படும் இதேபோல் இடது பக்க முகத்தை சொடுக்கவும் இப்போது அந்த முழு பொருளும் அந்த திசையில் புரட்டப்பட்டுள்ளது இதனால் அந்த இடதுபுறத்தை நீங்கள் காண்பீர்கள் இப்போது உங்கள் உருள் பொத்தானைப் பயன்படுத்தி பொருளைச் சுழற்றவும் முடியும் நீங்கள் அதை உருட்டினால் அது பெரிதாக்குகிறது பெரிதாக்கவும் சுருக்கவும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் இப்போது நீங்கள் ஒரு சமஅளவுத் தோற்றம் போன்ற ஒன்றைக் கொண்டிருக்க விரும்புகிறீர்கள் அதே விஷயத்திற்கு அதைக் கிளிக் செய்க ஒரு நீல பொத்தான் போன்ற ஒன்று உள்ளது காட்சிகள் ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளாக அல்ல ஆனால் சமஅளவுத் தோற்றம் போன்றதாக ஒன்று கன்ட்ரோல் 7 அழுத்தினால் கிடைக்கும் எனவே நீங்கள் கிளிக் செய்யப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கத் தொடங்கும் விதத்தில் அது சீரமைக்கிறது அல்லது முதன்மை அச்சில் 120 டிகிரி ஐக் கொண்ட சமஅளவுப்பார்வையைஐசோமெட்ரிக் நீங்கள் பார்கலாம் அதாவது நான் இங்கே அச்சு போன்ற ஒன்றை வரையப் போகிறேன் என்றால் அது மற்ற அச்சுக்ளுடன் 120 டிகிரி ஆக இருக்கும் இப்போது அதே ஆர்த்தோகிராஃபிக் ஐசோமெட்ரிக்கில் கீழே உள்ள இதைச் சொடுக்கவும் இன்னும் ஒரு பொத்தான் டைமெட்ரிக் காட்சிகளுக்காக உள்ளன கையேடு வரைபடத்தில் முந்தைய வகுப்புகளில் ஐசோமெட்ரிக் டைமெட்ரிக் ட்ரைமெட்ரிக் பற்றி கற்றுக்கொண்டோம் எனவே டயமெட்ரிக் என்பதைக் கிளிக் செய்வோம் முந்தைய வகுப்புகளில் அமெரிக்க அமைப்பின்படி நாம் பார்த்த லேத் இயந்திர்ங்கள் மற்றும் பிற விஷயங்கள் நமக்கு தெரியும் இப்போது ட்ரைமெட்ரிக் காட்சியைக் கிளிக் செய்க எனவே இப்போது அது சற்று சாய்ந்துள்ளது இப்போது டிரிமெட்ரிக் பார்வையில் முன் காட்சியைக் காண விரும்புகிறேன் அந்த திசையில் எந்த மாறுபாடும் இருக்காது ஏனென்றால் நாம் பார்க்க முயற்சிப்பது ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகள் ஐசோமெட்ரிக்கில் நாம் பார்க்கும் பார்வை மாறக்கூடும் ஆனால் நீங்கள் ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளைப் பார்க்கும்போது இந்த தகவல் மாறாது இப்போது அந்த மேற்பரப்பிற்க்கு செங்குத்தானதைப் போன்ற ஒன்றை நான் காண விரும்புகிறேன் பின்னர் அது அந்த வழியில் சுழல்கிறது செங்குத்தான ஒன்று இந்த முன் முகம் வேறு சில 3D பொருளுடன் முயற்சிப்போம் அல்லது இந்த மையங்களின் வழியாக துளைகளை உருவாக்க விரும்புகிறேன் ஒரு முனையில் நான் ஒரு வட்ட துளை செய்ய விரும்புகிறேன் மறு முனையில் பலகோண துளை போன்ற ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் எனவே முதலில் அதை ஐசோமெட்ரிக் பார்வைக்கு ஏற்பாடு செய்வோம் எனவே நான் ஒரு வட்டம் போன்ற ஒன்றை பலகோணம் போன்ற ஒன்றை வைத்திருக்க விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு துளை செய்ய விரும்புவதால் முன் தளத்தைத் தேர்ந்தெடுங்கள் அதாவது முதலில் நான் 2 பரிமாண ஸ்கெட்ச் போன்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு துளை துளைக்க வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் தளத்திற்கு செங்குத்தான நிலைக்குச் செல்வோம் எங்காவது நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் ஒரு வட்டத்தைப் பயன்படுத்த போகிறேன் இப்போது வட்டத்தில் நான் எக்ஸ்ட்ரூட் கட் பயன்படுத்துவேன் எனவே நான் எக்ஸ்ட்ரூட் கட் என்பதைக் கிளிக் செய்தேன் இப்போது உங்கள் உருள் பொத்தானைக் கிளிக் செய்து அதை அந்த திசையில் நகர்த்தவும் வட்டத்தின் திசையில் வெளித்துருத்தலாக ஒன்று இருக்கிறது அதாவது நாம் பார்க்கப் போவதை வெட்டுவதற்கான திசை என்று அது கூறுகிறது ஆனால் இந்த வட்டம் அந்த முகத்தில் வரையப்பட்டிருப்பதால் நான் விலகிச் செல்கிறேன் என்றால் அதை அகற்ற எதுவும் இல்லை எனவே இந்த நிலையை கிளிக் செய்வதன் மூலம் நான் வெட்டு திசையை மாற்றியமைக்க வேண்டும் திசைக்காட்டி ஒன்று இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஐப் பார்க்கவும் நான் கிளிக் செய்தால் இது வெட்டுவதற்கான திசை என்னவென்பதை காட்டும் இந்த 3 பரிமாண பொருளுக்கு அந்த வட்டத்தை கொண்டு மீண்டும் ஒரு முறை செய்வோம் நான் தேர்ந்தெடுத்தவுடன் நான் அதற்குள் அம்சங்களுக்குச் சென்றேன் பொருள்களை நிரப்ப நான் விரும்பவில்லை என்பதால் எக்ஸ்டுரூட் வேண்டாம் நான் பொருளை அகற்ற விரும்புகிறேன் பின்னர் எக்ஸ்ட்ரூட் வெட்டுக்குச் செல்லுங்கள் வெட்டு திசையானது பொருளை விட்டு நீங்கி செல்வதால் அகற்ற எதுவும் இல்லை என்பதைக் காட்டுகிறது நான் அடுத்தகட்டமாக திசையை மாற்றியமைத்தேன் வெட்டின் ஆழம் அதை 20 அலகுகளாக உருவாக்க விரும்புகிறேன் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இப்போது நீங்கள் பார்த்தால் அது ஒரு துளை செய்கிறது இப்போது நான் ஒரு பொருளை உருவாக்க அல்லது சேர்க்க விரும்புகிறேன் அதுமேல் பொருளை சேர்க்க ஒரு பல்கோணம் அல்லது முப்பட்டகத்தை அந்த இணைப்பின் மேல் வர வைக்க விரும்புகிறேன் எனவே முதல் கட்டமைக்க இந்த இடத்தில் ஸ்கெட்சிற்கு செங்குத்தாக செல்லுங்கள் ஒருவேளை இது பலகோணமாக இருக்கலாம் 4 அலகுகள் கொன்ட பலகோணம் நான்கு பக்கங்களை கொண்டதாக நான் சதுரத்தை விரும்புகிறேன் அங்கிருந்து மையமாக ஒன்றை நான் சில தன்னிச்சையான சதுரத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் இப்போது இந்த வட்டத்தை நான் விரும்பவில்லை எனவே நான் அந்த வட்டத்தை அகற்றுகிறேன் இப்போது இது நான் எக்ஸ்ட்ரூட் செய்ய்ய விரும்பும் சதுரம் முதலில் நான் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும் சிறப்பம்சமாக்க இடது பொத்தானைக் கிளிக் செய்து அந்தப் பிடிப்பிற்கு மேலே சென்று விட்டு விடுங்கள் எனவே எல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது இப்போது அம்சங்களுக்குச் செல்லுங்கள் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் பொருள் நிரப்பவும் எனவே அந்த பொருளிலிருந்து ஒரு பெட்டகம் வெளியே வர முடியும் எனவே எக்ஸ்டுரூட் இப்போது நான் எவ்வளவு தூரம் என்று அறிய விரும்புகிறேன் எனவே இந்த அளவுக்கு அல்லது நீண்ட ஒன்றாக 30 அலகுகள் வைக்குறேன் அந்த திசையை தான் நான் நிரப்ப விரும்புகிறேனா அவ்வாறு இல்லையென்றால் நான் அதை அந்த திசையில் திருப்புவேன் நான் எந்த திசையில் செல்ல விரும்புகிறேன் என்பது என் விருப்பம் தான் இப்போது தற்போதைய விஷயத்தில் அந்த இணைப்பிலிருந்து வெளியே செல்லுமாறு பொருளைச் சேர்க்க விரும்புகிறேன் எனவே நான் முடிந்ததும் சரி என்பதைக் கிளிக் செய்கிறேன் அது அந்த வகையான 3D பொருளை உருவாக்குகிறது எனவே அந்த இணைப்பைப் பார்ப்போம் இப்போது சதுர வகையான இணைப்பை நான் விரும்பவில்லை ஆனால் சரிவகம் வகையான பெட்டகம் போன்று அல்ல கூம்பு போல வெளியே வருகின்றன அந்த நோக்கத்திற்காக நான் இந்த பக்கத்தைப் பயன்படுத்த விரும்புகிறேன் எனவே அதற்கு முதலில் செங்குத்தாக இங்கே நான் இன்னொன்றை உருவாக்க விரும்புகிறேன் நான் கட்ட விரும்பும் வட்ட ஒன்றை முயற்சிக்கிறேன் எனவே வட்டம் இது நான் விரும்பும் வட்டம் மற்றும் நான் இதனுள் பொருள் நிரப்ப விரும்புகிறேன் எனவே முதலில் நான் அதை தேர்ந்தெடுத்தேன் பின்னர் அம்சங்களுக்குச் செல்லுங்கள் முதலில் பொருளைச் சுழற்றுங்கள் பின்னர் எக்ஸ்டுரூட் சிலிண்டர் போன்ற ஒன்றை உருவாக்க முடியும் என்பதைக் காட்டுகிறது ஆனால் நான் 1 டிகிரி 10 டிகிரி 20 டிகிரிக்கு குறுகலான ஒன்றைக் கொடுக்க விரும்புகிறேன் எனவே நான் 30 டிகிரி குறுகலை அல்லது 20 டிகிரி நான் குறுகலைக் கொடுக்க விரும்புகிறேன் பின்னர் நீளம் நான் 30 மிமீ கொடுக்க விரும்பவில்லை ஆனால் 20 மிமீ போன்ற ஒன்றை நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்பொழுது தான் நான் பார்க்கக்கூடியது ஒரு குருகலான சிலிண்டர் ஆகும் இந்த 3D பொருளை நாம் உருவாக்கும் வழி இது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது இதற்கான வெவ்வேறு பார்வைகளைப் பார்ப்போம் சமஅளவு சமஅளவுப் பார்வை விஷயம் இப்படித்தான் இருக்கும் முன் பார்வை என்ன அதை யூகிக்க முடியுமா இந்த முழு பொருளையும் புரட்டினால் நான் ஒரு இணைப்பு போன்ற ஒன்றைக் காண்பேன் ஒரு வட்ட துளை இருக்கும் அங்கே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் நான் பார்க்க கூடியது செறிவு வட்டங்கள் எனவே நீங்கள் ஒரு 3 பரிமாணத்தைக் காண்கிறீர்கள் அங்கு ஒரு வட்டம் உள்ளது மற்றும் ஒரு செறிவான வட்டம் உள்ளது ஒளி தரும் வாய்ப்பு இருப்பதால் திடமான படைப்புகளின் முழு சக்தியும் அந்த பொருளின் மீது கவனமாக ஒளி கொடுப்பதன் மூலம் இந்த மட்டத்தில் வருகிறது இன்னும் 3 பரிமாண விஷயம் போன்ற ஒன்று இருப்பதைப் போல நீங்கள் உணருகிறீர்கள் அந்த பொருளைக் காட்சிப்படுத்த இது நமக்கு உதவுகிறது இப்போது நான் ஒரு வெட்டுப் பகுதியைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் ஒருவேளை ஒரு வெட்டுப் பகுதி இதைக் கடந்து செல்கிறது மேலும் முன் பகுதியை அகற்ற விரும்புகிறேன் எனவே அந்த நோக்கத்திற்காக நான் என்ன செய்வேன் பிரிவு பார்வை போன்ற ஒன்று உள்ளது அந்த இணைப்பு ஒரு வகையான கோடிடப்பட்ட பகுதியைக் காட்டுகிறது அதைக் கிளிக் செய்க இப்போது நான் விரும்புவது ஒரு துண்டான பகுதி அல்லது இந்த விரும்புவது போன்ற பகுதியை காண நான் கோணத்தை மாற்ற வேண்டுமா எனவே அந்த வெட்டுப்பகுதியைப் பெற நம் விருப்பதிற்க்கு ஏற்ப வெவ்வேறு தளங்கள் உள்ளன இருப்பினும் நீங்கள் பார்க்கும் பின்புறம் அகற்றப்படவில்லை முன் பகுதி மற்றுமே அகற்றப்படும் பிரிவுக் காட்சிகள் இவ்வழியில் தான் செயல்படும் அந்த வெட்டுப்பகுதியைக் கடந்து செல்லும் கிடைமட்ட துண்டு போன்ற ஒன்றை நான் கொண்டிருக்கிறேன் எனவே அகற்றப்பட்ட மேல் பகுதி எதுவாக இருந்தாலும் நான் ஒரு பச்சை நிறத்தை நீல நிறத்தை கொடுக்க விரும்பவில்லை எனவே நான் எப்போதும் வேறு சில வகையான ஹாஷ் வண்ணங்களை கொடுக்க முடியும் எடுத்துக்காட்டாக நான் காவி நிறம் கொடுக்க விரும்புகிறேன் எனவே நான் அதை உருவாக்க முடியும் நான் சரி என்பதைக் கிளிக் செய்தால் அது இந்த பிரிவில் நிலைபெறும் ஒருவேளை நான் இந்த பிரிவுப்பகுதியை மேலும் கீழும் நகர்த்த விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் 0 க்கு பதிலாக 5 மி மீ வழங்கலாம் எனவே துண்டாக்கிய தளம் மேலே நகர்த்தப்பட்டது இப்போது 10 மி மீ ஆக செய்யலாம் பிரிவுக் காட்சிகளை இவ்வாறே மாற்றி பார்க்கிறோம் இப்போது மைனஸ் 5 மிமீ போன்ற ஒன்றைக் கொடுப்போம் எனவே அது கீழே நகர்கிறது இப்போது சரி என்பதைக் கிளிக் செய்க நாம் காண்பது சமஅளவுக் கோணத்திலான பிரிவுப்பார்வை இப்போது முன் பார்வை போன்ற ஒன்றைக் காண விரும்புகிறேன் பின்புற பதிப்பு தெரியாது எனவே பிரிவுகளில் நாம் மறைக்கப்பட்ட விஷயங்களை வரையும்போது அதை மறைக்கோடுகளாக வரைவோம் இப்போது நான் அதை மேலே இருந்து பார்க்க விரும்புகிறேன் இது போல் தெரிகிறது கணினி மட்டத்தில் உங்களிடம் இருக்கும் அதே பிரதிநிதித்துவத்தை நாம் 2 டி வரைந்திருக்கிறோம் ஏனென்றால் முந்தைய நாட்களில் சுமார் 50 60 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வரைபடம் உற்பத்தி வரைபடங்கள் அனைத்தையும் 2 டி வரைபடங்கள் மூலம் தங்கள் திறமைத் தொகுப்பைத் தொடர்புகொள்கிறார்கள் ஆனால் இப்போதெல்லாம் இந்த 3 டி மென்பொருள் பொருளை வடிவமைக்க அதைக் காட்சிப்படுத்தி உதவுகிறது ஏனென்றால் சில வடிவமைப்புகள் போன்றவை இந்த டேப்பரிங் நடந்தாலும் இல்லாவிட்டாலும் கணினி மட்டத்தில் இந்த எல்லாவற்றுக்கும் எவ்வளவு சகிப்புத்தன்மை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பல விஷயங்களை உருவாக்க முடியும் நீங்கள் ஒரு பகுதியை உருவாக்குகிறீர்கள் உங்கள் நண்பர் வேறு சில பகுதியை உருவாக்குவார் பின்னர் நீங்கள் கூட்டுகளை இணைப்பீர்கள் பின்னர் அதை வரைபடங்களாக அனுப்புவீர்கள் இந்த வகையான விஷயங்கள் கணினிகள் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும் மேலும் நீங்கள் வரைபடத்தை மீண்டும் செய்யலாம் அதை நீங்கள் பல பிரதிகள் சேமிக்க முடியும் நீங்கள் அதை ஒரு சில நொடிகளுக்குள் செய்யலாம் சரி அடுத்த வகுப்பில் இந்த 3 பரிமாண வரைபடங்களைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம்